8051 மைக்ரோகண்ட்ரோலர் தொடர்ச்சி அடுத்து ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இந்த TMOD பதிவேட்டை அமைப்பதற்கான மதிப்பை நாம் பார்ப்போம் டைமர் 0 ஐ மோட் 2 இல் நிரல் செய்ய விரும்பினால் 8051 படிக அதிர்வெண்ணை கடிகார மூலமாகப் பயன்படுத்தவும் டைமர் தொடங்குவதற்கும் முடிவதற்குமான வழிமுறைகளைப் பயன்படுத்தவும் அடிப்படையில் இது ஒரு மென்மையான மென்பொருள் கட்டுப்பாட்டு டைமராகும் இதனை செயல்படுத்த விரும்புகிறோம் மேலும் டைமர் 0 ஐ மோட் 2 இல் பயன்படுத்த விரும்புகிறோம் TMOD அமைப்பில் இந்த 4 மிக முக்கியமான பிட்கள் டைமர் 1 க்கானவை எனவே அவை அனைத்தும் 0 என்றிருக்க வேண்டும் இந்த குறைவான குறிப்பிடத்தக்க 4 பிட்டுகளும் டைமர் 0 க்கானவை இந்த கேட் பிட் 0 ஆகும் கேட் 0 க்கு சமம் என்றால் இது ஒரு உள் நேர செயல்பாடு பின்னர் இது எண்ணுவதற்கு இந்த இரண்டாவது பிட் சி டி ஆகும் சி டி என்பது 0 என்றால் டைமர் செயல்பாடாகும் சி டி 0 பின்னர் 10 இது மோட் அடையாளங்காட்டியாகும் எனவே இந்த செயல்பாட்டை நாங்கள் செய்ய விரும்பினால் TMOD பதிவேட்டில் ஏற்ற வேண்டிய முறை இது தான் இது டைமர் முறைகளின் சுருக்கம் மோட் 0 இல் என்ன நடக்கிறது என்றால் டைமர் கடிகாரம் உள் மூலத்திலிருந்து வருகிறது பின்னர் TLX 5 பிட்களையும் THX 8 பிட்களையும் பெற்றுள்ளது மேலும் அது ஓவர்ஃப்லோ ஆனால் TFX பிட் அமைக்கப்படும் டைமர் 0 க்கு ஒரு TF 0 பிட் உள்ளது இது அடிப்படையில் ஓவர்ஃப்லோ பிட் ஆகும் டைமர் ஓவர்ஃப்லோ ஆனால் இந்த பிட் அமைக்கப்படுகிறது மோட் 1 இது 16 பிட் பயன்முறையாக இருந்தது மீண்டும் அதே விஷயம் TLX மற்றும் THX போன்றவைகள் உள்ளன இது மோட் 0 இல் உள்ளது போல மோட் 0 இல் 13 பிட் இருந்தது இங்கே இது 16 பிட் டைமர் மீதமுள்ள விஷயங்கள் அனைத்தும் ஒன்றே அது ஓவர்ஃப்லோ இன் போது TF0 பிட்டை பாதிக்கிறது பின்னர் மோட் 2 இல் இந்த மறுஏற்றம் பொறிமுறையைப் பெற்றுள்ளோம் இந்த TLX என்பது 8 பிட் டைமர் ஆகும் டைமர் ஓவர்ஃப்லோ ஆகும் போது TFx அமைக்கப்படுகிறது அதன் பிறகு அந்த மதிப்பு THX இலிருந்து TLX இல் மறுஏற்றம் பெற்று அதன் செயல்முறை மீண்டும் தொடங்குகிறது இது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்யப்படும் மோட் 3 இல் இந்த 2 டைமர்கள் TL 0 மற்றும் TH 0 ஐயும் பெற்றுள்ளோம் 2 ஓவர்ஃப்லோ கொடிகளான TF 0 மற்றும் TF 1 உள்ளன இப்போது இந்த டைமர் கடிகாரத்தை காண்கிறீர்கள் TL0 ஓவர்ஃப்லோ ஆகும்போது இந்த TF0 அமைக்கப்படும் மேலும் TH0 ஓவர்ஃப்லோ ஆகும் போது TF1 அமைக்கப்படும் மோட் 3 பற்றி பின்னர் விரிவாக பார்ப்போம் டைமர் கவுண்டர் செயல்பாட்டிற்கான அடுத்த சுவாரஸ்யமான பதிவேடு TCON பதிவேடு இது டைமர் கண்ரோல் ரெஜிஸ்டர் டைமர் கவுண்டருக்கு மேல் நிப்பிள் குறுக்கீடுகளுக்கு குறைந்த நிப்பிள் ஆகும் எனவே இது டைமர் கண்ரோல் ரெஜிஸ்டர் TCON ஏற்கனவே நாம் TMOD பற்றி பார்த்தோம் இப்போது இது TCON பதிவைப் பற்றியது இந்த பதிவேடை நீங்கள் 2 நிபில்களாக பிரிக்கலாம் இது குறைந்த நிப்பிள் குறைந்த நிப்பிள் ஐ நாம் இப்போது விவாதிக்க மாட்டோம் அவை குறுக்கீடுகளுக்கானவை மேல் நிப்பிள் டைமர் செயல்பாட்டிற்கானது இங்கே நீங்கள் TR 0 மற்றும் TR 1 போன்ற பிட்களைக் காண்கிறீர்கள் TR 0 என்பது டைமர் கவுண்டர் 0 ஐ இயக்குவதற்கும் TR 1 டைமர் கவுண்டர் 1 ஐ இயக்குவதற்கும் ஆகும் டிஆர் 0 ஐ 0 என அமைத்தால் டைமர் நிறுத்தப்படும் மேலும் நீங்கள் TR0 ஐ 1 ஆக அமைத்தால் டைமர் தொடங்கப்படும் மென்மையான கட்டுப்பாட்டு அல்லது மென்பொருள் கட்டுப்பாட்டு டைமர்களுக்கு இந்த டிஆர் 0 மற்றும் டிஆர் 1 பிட்களை நிரல் செய்ய வேண்டும் என்பதை முன்னரே பார்த்தோம் இந்த டிஆர் 0 மற்றும் டிஆர் 1 பிட்களை பாதிக்கும் கூட்டு அறிவுறுத்தலைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த பிட்களை அமைக்கலாம் மேலும் டிஎஃப் 0 மற்றும் டிஎஃப் 1 ஆகியவைகளையும் பார்த்திருக்கிறீர்கள் இது அடிப்படையில் ஓவர்ஃப்லோ ஆகும் ஓவர்ஃப்லோ ஏற்படும் போது இந்த TF 0 மற்றும் TF 1 அமைக்கப்படும் TF அல்லது டைமர் கொடி இங்கே TF0 டைமர் கவுண்டர் 0 க்கும் TF1 டைமர் கவுண்டர் 1 க்கும் உள்ளது இது கேரி போன்றது ஆரம்பத்தில் TF 0 க்கு சமம் பின்னர் இந்த TH TL f இலிருந்து 0 வரை செல்லும் 16 பிட் டைமராக இருந்தால் FFFFH இலிருந்து 0 வரை செல்லும் போது TF கொடி அமைக்கப்படுகிறது TF 0 க்கு சமம் என்றால் இன்னும் இறுதி மதிப்பை எட்டவில்லை மற்றும் TF 1 க்கு சமம் என்றால் நாம் டைமர் மதிப்பை அடைந்துவிட்டோம் தாமதத்தை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் டைமரை சில ஆரம்ப மதிப்புடன் துவக்கலாம் பின்னர் அதன் தொடர்புடைய டிஆர் பிட்டை அமைப்பதன் மூலம் டைமரைத் தொடங்கலாம் இப்போது இந்த டிஎஃப் பிட் அமைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் ஏனென்றால் டிஎஃப் பிட் அமைக்கப்பட்டால் நேரம் கடந்துவிட்டது என்று பொருள் எனவே அந்த நேர மதிப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது குறுக்கீடுகள் உள்ளன நாம் அதனை 2 வழிகளில் செய்யலாம் ஒன்று இந்த போலிங் வழிமுறை வழியாகவும் மற்றொன்று இந்த குறுக்கீடு வழிமுறையின் வழியாகவும் உள்ளது இந்த டைமரை நான் பெற்றிருந்து இப்போது இந்த டைமர் ஓவர்ஃப்லோ ஆகியிருந்தால் அது TF கொடியை அமைக்கும் இந்த TF கொடியை நீங்கள் போலிங் செய்யலாம் அது 1 ஆக இருந்தாலும் இல்லாவிட்டால் 0 ஆக இருந்தாலும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் நீங்கள் டைமரை துவக்கி பின்னர் அதைத் தொடங்கலாம் மற்றும் TF பிட் 1 என்று இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் தொடர்ந்து போலிங் செய்யலாம் டைமர் குறுக்கீட்டை நீங்கள் இயக்க முடியும் என்பது மற்றொரு வாய்ப்பு குறுக்கீடுகளைப் பற்றி விவாதிக்கும்போது டைமர் குறுக்கீட்டை எவ்வாறு இயக்குவது என்பதைப் பார்த்தோம் ஆனால் இது இயக்கப்பட்டு இந்த TF ஓவர்ஃப்லோ ஆனால் செயலிக்கு குறுக்கீட்டை உருவாக்கும் எனவே செயலி வேறொன்றைச் செய்துகொண்டிருந்தாலும் இப்போது அது குறுக்கிடப்படும் இது டைமர் சேவை வழக்கத்திற்கு செல்லும் பொதுவாக நீங்கள் டிஜிட்டல் கடிகாரத்தை வடிவமைக்க நினைக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் டிஜிட்டல் கடிகாரத்தில் இதில் மணி பகுதி நிமிட பகுதி மற்றும் நொடி பகுதி உள்ளது அடிப்படை அல்லது முக்கிய நிரலில் சில நினைவக இடத்திலிருந்து அந்த மணி நிமிட மற்றும் நொடி மதிப்புகளை தொடர்ந்து பெற்றுக் கொண்டு அதனையே காண்பிக்கும் மேலும் அதே வேளையில் நேரத்தையும் புதுப்பிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு நொடியும் செயலி நேர மதிப்பை புதுப்பிக்க வேண்டும் அது எவ்வாறு செய்யும் இது 1 விநாடி மதிப்புக்கு ஒரு டைமரைத் தொடங்கும் மேலும் இந்த டைமர் ஓவர்ஃப்லோ பெற்றிருக்கும் போதெல்லாம் குறுக்கீடு இயக்கப்பட்டிருக்கும் அந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஒரு ஐ ஆர் இண்டரெப்ட் சர்வீஸ் ரொட்டீன் ஐ வைத்திருக்க முடியும் பின்னர் அந்த குறுக்கீடு சேவை வழக்கம் என்ன செய்யும் இது மணி நிமிட நொடி பைட்டுகளைக் கொண்டு அதற்குரிய நினைவக இருப்பிடத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் நம்முடைய டிஸ்பிலே ரொட்டீன் அந்த இடத்திலிருந்து அதனைப் பெற்று கொண்டே இருக்கும் இது சரியான நேர மதிப்பைக் காண்பிக்கும் எனவே இந்த வழியில் சில உண்மையான நேர கடிகாரத்தை வடிவமைக்க இந்த டைமர்களைப் பயன்படுத்தலாம் இந்த TF கொடிகள் அந்த வழியில் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக இந்த டைமர் செயல்பாட்டிற்கு தேவையான வழிமுறைகளைப் பார்ப்போம் SETB TR 0 இது பிட் முகவரிக்குரியது TCON பதிவேடு பிட் முகவரிக்குரியது நீங்கள் SETB TR 0 அல்லது SETB TCON 4 என சொல்லலாம் அல்லது க்ளியர் TR0 என்று சொல்லலாம் SETB TR0 என்றால் டைமர் 0 தொடங்கும் நீங்கள் க்ளியர் TR0 என்று அமைத்தால் டைமர் 0 நிறுத்தப்படும் இதேபோல் இந்த SETB TF0 ஐ நாம் கொண்டிருக்கலாம் இது டைமர் ஓவர்ஃப்லோ கொடியை 0 ஆக அமைத்து TF0 ஐ க்ளியர் செய்யும் SETB TF 0 பொதுவாக தேவையில்லை ஆனால் க்ளியர் TF0 தேவைப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் இந்த வரியை சாம்பிளிங் செய்யும் போதெல்லாம் ஓவர்ஃப்லோ இருந்தால் இந்த பிட் கணினியால் அமைக்கப்படும் எனவே உங்கள் ஐ ஆர் முதலில் அந்த பிட்டை மீட்டமைக்க விரும்பும் இல்லையெனில் அது மற்றொரு குறுக்கீடாக எடுக்கப்படும் எனவே இந்த க்ளியர் பிட் அவசியம் இதேபோல் டைமர் 1 க்கு SETB TR 1 மற்றும் க்ளியர் TR 1 கிடைத்துள்ளன மேலும் SETB TF 1 மற்றும் க்ளியர் TF1 ம் உள்ளது IE1 IE0 மற்றும் ஐடி 1 ஐடி 0 என்னும் 4 பிட்கள் உள்ளன நீங்கள் குறுக்கீடுகளுக்குள் செல்லும்போது இது வரும் அடுத்து நாம் டைமர் மோட் 1 ஐப் பார்ப்போம் இது நமக்குத் தெரிந்தபடி 16 பிட் டைமராகும் எடுத்துக்காட்டுகளில் நாம் டைமர் 0 ஐ மட்டுமே பார்த்துள்ளோம் டைமர் 1 ம் இது போலவே இருக்கும் இது 16 பிட் டைமராகும் எனவே TH0 மற்றும் TL0 என்னும் பதிவேடு ஜோடியைப் பெற்றுள்ளது டிஆர் 0 என்பது 1 என அமைக்கப்பட்டவுடன் TH 0 TL 0 ஜோடி தொடர்ந்து அதிகரிக்கப்படும் டிஆர் 0 1 ஆக அமைக்கப்படுகிறது இந்த மதிப்பு தொடர்ந்து அதிகரிக்கப்படும் மேலும் இந்த TH 0 TL 0 ஜோடி 0 ஐ எட்டும் போது அல்லது இந்த TR 0 க்ளியர் ஆகும் போது டைமரை நிறுத்தலாம் ஆனால் அது ஓவர்ஃப்லோ ஆகவில்லை நீங்கள் TR0 பிட்டை அழிப்பதன் மூலம் அதை நிறுத்தலாம் இல்லையெனில் இந்த டைமர் தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் இது உள் கணினி கடிகாரத்தைப் பார்க்கும் அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் பின்னர் ஒவ்வொரு இயந்திர சுழற்சியின் முடிவிலும் இது 1 ஆல் எண்ணப்படும் ஏனென்றால் அது உள் கடிகாரத்தின் மூலம் பெற்றுள்ளது இது FFFFH மதிப்பை அடைந்தப்பின் அது 0000 ஆக மாறும் பின்னர் TF0 பிட் உயர்த்தப்படும் இதனால் டைமரின் மோட் 1 ஆபரேஷன் மற்றும் புரோகிராமர் TF0 ஐ சரிபார்த்து டைமர் 0 ஐ நிறுத்தும் எனவே இப்போது புரோகிராமர் என்பது நான் சொன்னது போல் போலிங் ஆக இருக்கலாம் போலிங் மோட் ல் உள்ள புரோகிராமர் தொடர்ந்து இந்த TF0 பிட்களை சரிபார்க்கும் எனவே டைமரைத் தொடங்கிய பின் SETB TR0 போன்ற ஒரு அறிவுறுத்தலை அமைக்கலாம் டைமர் தொடங்கி சிறிது நேரம் கழித்து டிலே ஐ வைக்கலாம் jnB TF0 L1 என்று சொல்லலாம் அங்கு L1 என்பது இந்த இடமே இது போலிங் குறியீடு நான் பிட் TF 0 ஐ சரிபார்க்கிறேன் அது இன்னும் அமைக்கப்படவில்லை என்றால் நான் இந்த இடத்தைப் பார்க்கிறேன் எனவே இந்த வழியில் இந்த பிட் அமைக்கப்படும் போதெல்லாம் இந்த சரிபார்த்தல் என்பது தவறானது எனவே இது அடுத்த நிலைக்கு வரும் இந்த வழியில் நாம் குறியீட்டில் இந்த வகை போலிங் ஐச் செயல்படுத்தலாம் அடுத்து இந்த பயன்முறையை எவ்வாறு பயன்படுத்துவது முதலில் நாம் டைமர் 0 க்கு மோட் 1 ஐ தேர்வு செய்ய வேண்டும் அதற்காக TMOD பதிவேட்டில் 01 ஆக இருக்க வேண்டும் 01 H என்றால் முதல் 4 பிட்கள் 0 ஆக இருக்கும் அடுத்த 4 பிட்கள் 0 0 0 1 ஆகவும் இருக்கும் இந்த பகுதி டைமர் 1 க்கானது அது இப்போது நம்முடைய கவலை அல்ல இந்த பகுதி டைமர் 0 க்கு இது கேட் தான் அதாவது நான் உள் மூலத்திலிருந்து செயல்படுத்துகிறேன் கடிகாரமென்பது அதன் உள் மூலமாகும் இந்த 0 என்பது டைமர் செயல்பாட்டுக்கானது மற்றும் இந்த 2 பிட்கள் மோட் 1 இல் இயங்குகிறது என்பதை அடையாளம் காண்பதற்கு அது 16 பிட் டைமர் மோட் ஆகும் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த TH0 TL0 ஜோடியை ஏற்றுவது இந்த ஜோடி ஐ நான் FFFC ஆக ஏற்றுகிறேன் எனவே நான் ஏற்றிய எண்ணிக்கை மதிப்பு FFFC ஆகும் மேலும் TF0 பிட்டை நாம் க்ளியர் செய்வது நல்லது முன்பு இந்த TF0 அமைக்கப்பட்டிருக்கலாம் மேலும் இந்த டைமர் தொடங்குவதற்கு முன்பு இது க்ளியர் செய்ய வேண்டும் பாதுகாப்பிற்காக நாம் TF0 பிட்டை க்ளியர் செய்ய வேண்டும் எனவே நாம் இங்கே TF0 பிட்டை க்ளியர் செய்கிறோம் பின்னர் பிட் TR0 ஐ அமைக்க ஆரம்பிக்கிறோம் SETB TR0 இது இப்போது டைமரைத் தொடங்கும் எனவே FFFC இலிருந்து FFFD க்கு பின்னர் FFFE க்கு செல்லும் அது இப்படியே செல்லும் எனவே இது 0 க்கு வரும்போது ஒரு ஓவர்ஃப்லோ இருக்கும் அது கண்டறியப்படும் இது தான் விஷயம் 8051 இதுபோன்று எண்ணத் தொடங்கும் இது FFFC FFFD FFFE மற்றும் FFFF ஆக இருக்கும் பின்னர் 0000 ஆக மாறும் இது போல் மாறும் போது இந்த இடத்தில் FFFF என்பது 0000 ஆக இருக்கும் இந்த TF1 ஐ நீங்கள் கண்காணித்தால் இந்த TF1 பிட் 1 ஆக அமைக்கப்படும் முன்பு இந்த TF0 பிட் 0 ஆக இருந்தது இது 0 என்று இங்கு வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை இது TF 0 பிட் ஆகும் அது 0 ஆக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஓவர்ஃப்லோ ஏற்படும் போது அது வரும் எனவே TF 0 1 ஆகிறதா இல்லையா என்னும் இந்த சூழ்நிலையை நாம் கண்காணிக்க முடியும் மேலும் TF0 1 ஆகும்போது நாம் டைமரை நிறுத்த வேண்டும் எனவே நீங்கள் இந்த TR0 ஐ நிறுத்தலாம் அதற்கேற்ப இந்த TR0 பிட்டை ரீசெட் செய்யலாம் எனவே இந்த TH0 TL0 FFFF இலிருந்து 0000 க்கு மாறும் போது 8051 TF0 பிட்டை 1 ஆக அமைக்கும் எனவே இப்போது இதைப் போன்ற ஒரு கண்காணிப்பைக் கொண்டிருக்கலாம் அதாவது jnb TF0 அகெய்ன் எனவே அது 0 ஆக இருக்கும் வரை நாம் TR0 பிட்டை இவ்வாறு கண்காணிக்கிறோம் என்று அர்த்தம் பின்னர் டைமர் செயல்பாட்டை நிறுத்த TR0 பிட்டை க்ளியர் செய்கிறோம் பின்னர் TF கொடியை க்ளியர் செய்கிறோம் ஏனெனில் அடுத்த முறை நீங்கள் டைமரை இயக்க விரும்பினால் அது எந்த பிரச்சனையும் உருவாக்கக்கூடாது எனவே இந்த வழியில் நாம் இந்த 16 பிட் டைமரை மோட் 1 இல் பயன்படுத்தலாம் செயல்பாடு படிக அதிர்வெண் போன்றது இது 12 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே 8051 ல் இந்த சி டி என்பது 0 12 சுழற்சிகளுக்கு சமம் 12 கடிகார சுழற்சிகள் 1 இயந்திர சுழற்சியை உருவாக்குகின்றன மேலும் இந்த டைமர் மதிப்பு இயந்திர சுழற்சிக்கு புதுப்பிக்கப்படுகிறது அதனால்தான் இது உள்ளேயே 12 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இந்த வகுத்தல் அகமானது இது உள்ளேயே 12 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இந்த வகை கடிகாரம் உருவாக்கப்படுகிறது பின்னர் இது ஒரு n கேட் களுக்கு செல்கிறது இது அனைத்தும் தர்க்கரீதியானது இது பிஸிக்கலா எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது அறியப்படாதது ஆனால் தர்க்கரீதியாக இந்த TR பிட் கடிகாரத்துடன் முடிவடைந்தது போல என்று நீங்கள் சிந்திக்கலாம் மேலும் இந்த TR பிட் 1 ஆக இருக்கும்போது மட்டுமே இந்த கடிகாரம் இந்த டைமர் மதிப்பை அடைய அனுமதிக்கப்படும் இது டைமர் மதிப்பு மேலதிக எண்ணிக்கையை எண்ணத் தொடங்கும் எஃப் இலிருந்து மதிப்பு எதுவாக இருந்தாலும் இது அதிகரித்துக்கொண்டே இருக்கும் பின்னர் அது FFFF இலிருந்து 0 ஆக மாறும் போது இந்த டைமர் ஓவர்ஃப்லோ கொடி TF அமைக்கப்படும் எனவே தாமதத்தை எவ்வாறு கணக்கிடுவது இது நிச்சயமாக படிக அதிர்வெண்ணைப் பொறுத்தது ஆனால் இதை நான் எவ்வாறு செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக இந்த TH மற்றும் TL பதிவேடு ஜோடியில் நாம் துவக்க மதிப்பாக YYXX ஹெக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் இது YYXX ஹெக்ஸ் என்றால் அது FFFF க்குச் செல்ல எத்தனை சுழற்சிகள் எடுக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இது FFFF YYXX 1 ஆகவே பல சுழற்சிகளுக்குப் பிறகு ஓவர்ஃப்லோ ஏற்படும் படிக அதிர்வெண் 11 0592 என்றால் அது 1 085 மைக்ரோ செகண்டாக ஆகும் இது இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல முடியும் முந்தைய ஸ்லைடைப் பார்த்தால் முதலில் 12 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இந்த படிக ஆஸிலேட்டர் 12 ஆல் வகுக்கப்படுகிறது அது இங்கே கடிகாரமாக வழங்கப்படுகிறது எனவே இது 12 ஆல் வகுக்கப்பட்டு பின்னர் அதனை நேரமாக மாற்றும் போது 1 எஃப் அதாவது அது 1 085 மைக்ரோ செகண்ட் ஆகும் அல்லது தசமத்தில் நீங்கள் மாற்றலாம் எனவே FFFF பிளஸ் 1 ஐ எடுப்பதற்கு பதிலாக அதே விஷயத்தை நீங்கள் 65536 போல எழுதலாம் இந்த YYXX ஐ தசமத்தில் கழித்தால் NNNNN என்று சொல்லலாம் எனவே இது 1 085 மைக்ரோ விநாடிகளால் பெருக்கப்படுகிறது இந்த வழியில் டைமரின் ஆரம்ப மதிப்பை கொடுத்தால் உண்மையான தாமதம் என்ன என்பதை நாம் கணக்கிட முடியும் போர்ட் பிட் 1 5 இல் 50 சதவீத பணிசுழற்சியைக் கொண்ட ஒரு வர்க்க அலையை வடிவமைக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த உதாரணத்தை நாம் முன்பு பார்த்தோம் ஆனால் அங்கே நாம் அந்த மென்மையான தாமதங்களைப் பயன்படுத்தினோம் இப்போது நாம் இங்கே இந்த நேர தாமதங்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே டைமர் 0 மோட் 1 16 பிட் பயன்படுத்துகிறோம் move TL0 0f2h மற்றும் move TH0 0FFH எனவே ஏற்றப்பட்ட டைமர் மதிப்பு FFF2h ஆகும் இது ஏற்றப்பட்ட மதிப்பு இப்போது நாம் p1 5 ஐப் காம்ப்ளிமெண்ட் செய்கிறோம் எனவே இந்த போர்ட் ன் முந்தைய மதிப்பு எதுவாக இருந்தாலும் அது காம்ப்ளிமெண்ட் ஆகிறது பின்னர் நாம் தாமதத்தை அழைக்கிறோம் தாமத வழக்கம் பின்னர் SJMP இது இந்த இடத்திற்கு திரும்பி வரும்போது மீண்டும் இந்த டைமர் ஏற்றப்படும் மற்றும் மதிப்பு காம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் தாமத வழக்கம் இது போன்றது TR0 ஐ அமைத்து இந்த டைமர் தொடங்கப்பட்டது முன்பு தாமத வழக்கம் சில பதிவுசெய்யப்பட்ட குறைக்கும் ஜம்ப் நாட் 0 போன்றவற்றைஸ் செய்தது அதற்கு பதிலாக இங்கே நாம் டைமரைத் தொடங்கி TF0 பிட்டை கண்காணிக்கிறோம் மீண்டும் JNB TF0 TF0 பிட் 1 ஆக அமைக்கப்படும் வரை இது தொடர்ந்து இங்கே சுழன்று கொண்டே இருக்கும் எனவே அந்த நேரத்தில் இந்த தாமதம் காணப்பட்டது இது க்ளியர் TR0 மற்றும் க்ளியர் TF0 ஆகும் எனவே நாம் டைமர் 0 ஐ நிறுத்துகிறோம் மேலும் அது டைமர் 0 கொடியை க்ளியர் செய்து திரும்பும் எனவே இந்த நிரல் இந்த செயலைச் செய்கிறது அதன் பிறகு மீண்டும் இந்த தாமத வழக்கத்திலிருந்து திரும்பிகிறோம் இது அடிப்படையில் இந்த இடத்திற்கு ஜம்ப் ஆகிறது இங்கே மீண்டும் நாம் டைமரை TL0 மற்றும் TH0 க்கு துவக்குகிறோம் அந்த 2 பதிவேடுகள் 2 மதிப்புகளைத் துவக்குகின்றன எனவே இந்த மதிப்பு அதிக நேரம் மற்றும் குறைந்த நேரம் ஆகிய இரண்டிற்கும் சமம் இந்த மதிப்பை 50 சதவீத பணிசுழற்சியாகப் பெறுவீர்கள் உற்பத்தி செய்யப்படும் தாமதம் என்ன என்பதை நீங்கள் மிக எளிதாக கணக்கிடலாம் ஏனெனில் உங்களிடம் உள்ள எண்ணிக்கையின் ஆரம்ப மதிப்பு FFF2 ஆகும் எனவே முந்தைய சூத்திரத்தைப் பயன்படுத்தி ஆன் டைம் மற்றும் ஆப் டைம் என்ன என்பதை நீங்கள் கணக்கிடலாம் அதன்படி உருவாக்கப்பட்ட வர்க்க அலையின் அதிர்வெண் என்னவாக இருக்கும் என்பதை மிக எளிதாக கணக்கிட முடியும் அடுத்து அதிர்வெண்ணைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இந்த நிரல் டைமர் 1 ஐப் பயன்படுத்தி p 1 5 இல் ஒரு வர்க்க அலையை உருவாக்குகிறது மேலும் அதிர்வெண்ணைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் முதலில் TMOD அமைக்கப்பட வேண்டும் TMOD ல் இரண்டாவது நிப்பிளை 0 ஆக அமைக்க வேண்டும் இது TH1 ஆக இருக்க வேண்டும் 3476 ஐ இங்கே பெற விரும்பவில்லை இது 7634 ஆகும் ஏனெனில் இந்த TH பதிவேட்டில் 76 கிடைத்துள்ளது மேலும் இந்த TL பதிவேட்டில் 34 கிடைத்துள்ளது எனவே இது 7634 என்பதாகும் TH TL ஜோடியை நாம் துவக்குகிறோம் பின்னர் பிட் TR 1 ஐ அமைக்கவும் இந்த கட்டத்தில் டைமர் 1 ஐத் தொடங்குகிறோம் பின்னர் jnb TF1 இது அடிப்படையில் TF1 இன் போலிங் பின்னர் நாம் TR 1 ஐ க்ளியர் செய்கிறோம் இந்த டைமர் நிறுத்தப்பட்டது பின்னர் நாம் பிட்டைக் காம்ப்ளிமெண்ட் செய்கிறோம் பின்னர் TF 1 பிட்டை க்ளியர் செய்கிறோம் TF1 பிட் க்ளியர் செய்யப்பட்டது இப்போது இந்த டைமரில் முன்பு TF1 ல் அமைக்கப்பட்டிருந்ததை எல்லாம் இந்த கட்டத்தில் க்ளியர் செய்யப்படுகிறது பின்னர் மீண்டும் SJMP எனவே அது இங்கு சென்று மீண்டும் டைமர் ஏற்றப்படுகிறது இது மீண்டும் 50 சதவீத பணிசுழற்சி வழக்கு ஆனால் நாம் ஏற்றிய மதிப்பு 7634 ஹெக்ஸ் கேள்வி என்னவென்றால் அதிர்வெண்ணைக் கண்டுபிடிப்பது மற்றும் சிக்கலை எளிமைப்படுத்த வேண்டும் தனிப்பட்ட வழிமுறைகளின் தாமதங்களை நாம் சேர்க்கவில்லை ஒரு துல்லியமான விஷயத்தைப் பெற வேண்டுமென்றால் இந்த தனிப்பட்ட அறிவுறுத்தல் தாமதங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் டைமரால் உருவாக்கப்படும் தாமதத்துடன் ஒப்பிடும்போது அவை மிக அதிகமாக இருக்காது எனவே நம்ம விவாதத்திற்கு அவை புறக்கணிக்கப்பட்டுள்ளது 7634 என்னும் இந்த ஆரம்ப மதிப்பை ஏற்றியுள்ளோம் ந்ம்முடைய மொத்த கடிகார எண்ணிக்கை FFFF 7634 1 அதாவது 89CC 35276 கடிகார எண்ணிக்கை இது அரை காலத்திற்கு இந்த தாமதம் ஆன் பகுதி மற்றும் ஆஃப் பகுதி இரண்டிற்கும் பயன்படுத்தப்படுகிறது எனவே ஒவ்வொரு பகுதிக்கும் என்று சொல்லும்போது தாமதம் 38 274 மில்லி விநாடி ஆகிறது சமிக்ஞையின் முழு தாமதம் என்பது 38 274 மில்லி விநாடியை 2 ஆல் பெருக்கினால் வருவது அதாவது 76 548 மில்லி விநாடி எனவே உருவாக்கப்பட்ட வர்க்க அலையின் அதிர்வெண் 76 548 மில்லி விநாடிகளில் 1 ஆகும் இது 13 064 மணி நேரம் மோட் 1 தானாக மறுஏற்றம் செய்யப்படுவதில்லை எனவே நாம் TH 1 மற்றும் TL 1 பதிவேடுகளை தனித்தனியாக மீண்டும் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவுண்டரை மறுதொடக்கம் செய்ய வேண்டும் டைமரை மறுதொடக்கம் செய்ய வேண்டும் இந்த TH 1 மற்றும் TL 1 ஜோடியையும் மறுதொடக்கம் செய்ய வேண்டும் டைமர் 0 க்கும் இது பொருந்தும் இருப்பினும் இந்த தானியங்கு மறுஏற்ற மோட் ஐ எதிப்பார்த்தால் நீங்கள் மோட் 2 ஐப் பயன்படுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் செய்ததைப் போல பல முறை மறுஏற்றம் செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் எதையாவது தயாரித்த பிறகு இந்த மதிப்புகளை மீண்டும் ஏற்றுகிறோம் அது தேவையில்லை அதனை மோட் 2 இன் விவாதத்தில் பார்ப்போம்